CPU செடியூலர் பற்றி முந்தைய வகுப்பில் விவாதித்தோம் எனவே அவை வேறுபடுகின்றன அவை குறைந்தது இரண்டு வெவ்வேறு வகுப்புகளாகப் பிரிக்கப்படலாம் ஒன்று ஷார்ட் டெர்ம் செடியூலர் அல்லது செடியூலர் மற்றொன்று லாங் டெர்ம் செடியூலர் அல்லது ஜாப் செடியூலர் மற்றொரு செடியூலரும் உண்டு அதுதான் மிட்டெர்ம் செடியூலர் அடிப்படையில் இந்த வகைப்பாட்டைப் பார்த்தால் இந்த செடியூலர் ஷார்ட் டெர்ம் செடியூலர் மிட்டெர்ம் செடியூலர் மற்றும் லாங் டெர்ம் செடியூலர் என மூன்று வகுப்புகளாகப் பிரிக்கலாம் இப்போது ஃப்லொ டையாக்ராம் ப்ராசஸ் ஸ்டேட் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டையாக்ராம் நினைவில் வைத்திருந்தால் அவை டிஸ்க்கில் வசிக்கும் போது ப்ராசஸ் உருவாக்கப்பட்ட நிலை இப்போது புதிய ஸ்டேடிற்கு உருவாக்கப்பட்டது இந்த புதியவற்றிலிருந்து அது தயாராக உள்ளது இந்த ஸ்டேட் ட்ரான்சிஷன் டையாக்ராம் பார்த்தால் புதிய ஸ்டேட்டிலிருந்து இதற்காக அது ரெடி ஸ்டேடிற்கு வந்து கொண்டிருந்தது ரெடி ஸ்டேட்டிலிருந்து அது ரன்னிங் ஸ்டேடிற்கு சென்று கொண்டிருந்தது இப்போது கணினியில் 10 வெவ்வேறு பயனர்கள் இருக்கலாம் இந்த பயனர் 1 முதல் பயனர் 10 வரை இருக்கலாம் அவர்கள் சில செயல்முறைகளை உருவாக்கியுள்ளனர் இப்போது இந்த செயல்முறைகள் உருவாக்கப்படும்போது கணினியில் அனுமதிக்க எந்த செயல்முறைகளை தேர்வு செய்யலாம் ஏனெனில் கணினி அமைப்பில் இரண்டு வகையான கூறுகள் உள்ளன ஒன்று செயலி நிச்சயமாக இது வேலைகளைச் செய்யும் மற்றொன்று IO சாதனங்கள் இப்போது அவை இரண்டும் வளங்களாக இருக்கின்றன கணினி அமைப்பைப் பொருத்தவரை இந்த செயலி மற்றும் IO சாதனங்கள் இரண்டும் வளங்கள் எனவே கணினியில் செய்ய விரும்புவது என்னவென்றால் செயலி மற்றும் IO சாதனங்கள் இரண்டும் 100 சதவிகிதம் அல்லது குறைந்தபட்சம் மிக அதிக சதவீத நேரத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன இப்போது கணினியில் கொண்டிருக்கும் செயல்முறையின் வகையைப் பொறுத்து அவற்றில் ஒன்று அடையக்கூடியதாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டேட்டாபேஸ் வகை செயல்பாடுகளை ஆராய்ந்தால் டேட்டாபேஸ் செயல்பாடுகளில் சம்பந்தப்பட்ட போட்டி மிகக் குறைவு ஆகவே மாதத்திற்கு 30000 ரூபாய் என்று சொல்வதை விட அதிக சம்பளம் உள்ளவர்களை அடையாளம் காண ஒரு கேள்வி கிடைத்துள்ளது எனவே செயல்பாட்டைப் பொருத்தவரை அது நிறைய டிஸ்க் அச்சுகளைச் செய்ய வேண்டும் மேலும் சம்பளம் 30000 க்கும் அதிகமாக இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் அதற்கு அங்கு நிறைய போட்டி இல்லை மறுபுறம் இந்த செயற்கைக்கோள் டேட்டா கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அங்கிருந்து வரும் நாட்களுக்கான வானிலை கணிக்க முயற்சிக்கிறோம் இதனால் அந்த வழியில் நிறைய கணக்கீடுகள் இருக்கும் செயற்கைக்கோளிலிருந்து சில படங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன ஆனால் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட போட்டி மிக அதிகமாக உள்ளது இந்த இரண்டு வகையான பயன்பாடுகளும் அவற்றில் சில கணக்கிடப்பட்டவை எடுத்துக்காட்டாக அந்த வானிலை முன்னறிவிப்பு இது ஒரு கணக்கிடப்பட்ட பிணைப்பு வேலை மேலும் இந்த தரவுத்தள செயல்பாட்டை பெற்றுள்ளோம் அவை IO கட்டுப்பட்ட வேலைகள் இப்போது கணினியில் அனைத்து வேலைகளும் கம்பியூட் பௌண்ட் ஜாப் என்று சொன்னால் இந்த IO சாதனங்கள் அவை சிறந்ததாக இருக்கும் மறுபுறம் அனைத்து வேலைகளும் IO வேலைகள் என்றால் செயலி பெரும்பாலான நேரங்களில் சிறந்ததாக இருக்கும் இந்த இரண்டின் சமநிலையை உருவாக்க விரும்புகிறோம் இப்போது சமநிலையை எவ்வாறு உருவாக்குவது இது உண்மையில் இந்த கட்டத்தில் கட்டுப்படுத்தப்படுகிறது பயனர் 1 இலிருந்து வரும் வேலைகளின் வகையைப் பற்றிஅவை கணக்கிடப்பட்ட பிணைப்பு வேலைகள் என்று கூறப்படுகின்றன இதேபோல் பயனர் 5 இலிருந்து IO கட்டுப்பட்ட வேலைகள் ரெடி கியூ பார்த்து கணினியில் உள்ள பல்வேறு வகையான வேலைகள் என்ன என்பதைக் காண முயற்சி செய்யலாம் செயலியில் தற்போதைய சுமை என்ன IO சாதனங்கள் அவற்றின் பயன்பாடு வெயிட்டிங் கியூ ஐ பொறுத்து பின்னர் கம்பியூட் பௌண்ட் ஜாப் அல்லது IO பிணைக்கப்பட்ட வேலைகளை ஒப்புக் கொள்ள வேண்டுமா என்று ஒரு முடிவை எடுக்க முடியும் அதனால் அது கொள்கையாக இருக்கலாம் இது லாங் டெர்ம் செடியூலரால் செய்யப்படுகிறது லாங் டெர்ம் செடியூலர் வெவ்வேறு பயனர்களிடமிருந்து கணினிக்கு வரும் வேலைகளின் சிறப்பியல்புகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் அதன்படி சில வேலைகளை ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் அனுமதிக்கப்படுவதற்கு சிறிது நேரம் காத்திருக்கும்படி செய்கிறார்கள் எனவே இது லாங் டெர்ம் செடியூலர் மறுபுறம் செடியூலிங் இல் ரெடி கியூ இல் காத்திருக்கும் பல வேலைகள் கிடைத்துள்ளன இப்போது இங்கிருந்து ரன்னிங் ஸ்டேட்டிற்கு செல்லும் சில வேலைகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது இந்த காரியத்தை எப்படி செய்வது எனவே இதை மீண்டும் செய்வதற்கு இந்த வேலைகளின் முன்னுரிமைகள் மற்றும் பல அளவுருக்களை ஆராய வேண்டும் இப்போது எதைச் செய்தாலும் அதை மிக வேகமாகச் செய்ய வேண்டும் ஏனென்றால் இங்கு எந்த நேரத்தையும் செலவிடுகிறேன் எனவே அது அடிப்படையில் கணினிக்கு மேல்நிலை ரன்னிங் ஸ்டேட்டிற்கு செல்லும் எந்தவொரு வேலையும் தீர்மானிக்கக்கூடும் என்பதால் இரண்டு மைக்ரோ விநாடிகளைச் சொல்வதற்கு இது செயல்படுத்தப்படும் பின்னர் அடுத்த வேலைக்கு CPU வழங்கப்படும் எனவே ஒவ்வொரு இரண்டு மைக்ரோ விநாடிகளிலும் எந்த வேலையை ரன்னிங் ஸ்டேட்டிற்கு செல்வது போன்ற முடிவை எடுக்க வேண்டும் அந்த முடிவை மிக வேகமாக எடுக்க வேண்டும் எனவே இது மீண்டும் மைக்ரோ விநாடிகளின் வரிசையில் இருக்க முடியாது இந்த விஷயத்தை எவ்வாறு செய்வது எனவே இங்கு இயங்கும் இந்த குறிப்பிட்ட செடியூலர் ஷார்ட் டெர்ம் செடியூலர் அல்லது CPU செடியூலர் என அழைக்கப்படுகிறது அதேசமயம் இந்த லாங் டெர்ம் செடியூலர் சற்று அதிக நேரம் ஆகலாம் ஆனால் ஒரு நல்ல கலவையை அளிக்க வேண்டும் மறுபுறம் ஷார்ட் டெர்ம் செடியூலர் அதனால் அது மிக வேகமாக இருக்க வேண்டும் மேலும் அது வேலைகளுக்கு இடையில் அவ்வளவு தேர்வைச் செய்யாமல் இருக்கலாம் இந்த ஷார்ட் டெர்ம் செடியூலரின் கொள்கைகள் இருப்பதைக் காண்போம் அவை மிகவும் எளிமையானவை அதேசமயம் இந்த லாங் டெர்ம் செடியூலர் வெவ்வேறு பயனர்களால் வழங்கப்பட்ட வேலைகள் குறித்த சில புள்ளிவிவர பகுப்பாய்வுகளை அவர்கள் செய்ய முடியும் IO கட்டுப்பட்ட மற்றும் CPU கட்டுப்பட்ட வேலைகளுக்கு இடையிலான சமநிலையை பின்னர் விரிவாகக் காண்போம் இந்த செடியூலிங் கியூ பற்றி படிக்கும்போது ஷார்ட் டெர்ம் செடியூலட்ரை பெற்றுள்ளோம் CPU செடியூலர் அடுத்து எந்த செயல்முறையை செயல்படுத்த வேண்டும் என்பதைத் தேர்ந்தெடுத்து CPU ஐ ஒதுக்குகிறது சில நேரங்களில் கணினியில் ஒரே ஒரு செடியூலர் பல முறை பல அமைப்புகள் லாங் டெர்ம் செடியூலர் இல்லை ஏனென்றால் கணினியில் அவ்வளவு சுமை இல்லை எனவே பலவிதமான பயனர்கள் கணினியில் இல்லை எடுத்துக்காட்டாக ஒரு ஆய்வக சூழலில் வேலைகள் மாணவர்களால் மட்டுமே சமர்ப்பிக்கப்படலாம் மேலும் அனைத்து வேலைகளும் ஒரே மாதிரியானவை அவை சில பணிகளைச் சமர்ப்பிப்பதாக இருக்கலாம் வேலைகளுக்கு இடையில் மாறுபாடு இல்லை அவர்கள் ஒரு லாங் டெர்ம் செடியூலரை வைப்பதன் மூலம் சிலவற்றை வீணாக்குவதை ஏற்றுக்கொள்வதில்லை சில நேரங்களில் செடியூலிங் செய்வதில் அந்த கணினியில் ஒரு லாங் டெர்ம் செடியூலர் கிடைக்கவில்லை எனவே இது ஷார்ட் டெர்ம் செடியூலர் ஆகும் இது மில்லி விநாடிகள் அல்லது மைக்ரோ விநாடிகளின் வரம்பில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் அது வரவிருக்கும் மேல்நிலை இந்த லாங் டெர்ம் செடியூலர் எந்த செயலியை ரெடி கியூ இல் கொண்டு வர வேண்டும் என்பதை இது தேர்ந்தெடுக்கும் இது வினாடிகள் மற்றும் நிமிடங்களின் அடிப்படையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இயற்கையாகவே இது மெதுவாகவும் இருக்கலாம் எனவே இது பல நிரலாக்கத்தின் அளவைக் கட்டுப்படுத்துகிறது மல்டி ப்ரோக்ராம் கணினியில் எத்தனை வேலைகள் கிடைத்துவிட்டது என்று கூறுகிறது இது உண்மையில் மல்டி புரோகிராமிங்கின் அளவு எனவே IO பிணைக்கப்பட்ட மற்றும் CPU பிணைந்த வேலைகள் என வகைப்படுத்தலைக் கேட்கும் வேலைகளுக்குப் பதிலாக எத்தனை வேலைகளைச் செம்மைப்படுத்தலாம் இப்போது இந்த அளவிலான மல்டி புரோகிராமிங் குறைவாக இருந்தால் கணினியில் குறைந்த எண்ணிக்கையிலான வேலைகளைப் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கணினி பெரும்பாலான நேரங்களில் சிறந்ததாக இருக்கும் அந்த வழியில் கணினி செயல்திறன் குறைவாக இருக்கும் இப்போது கணினி செயல்திறன் குறைவாக இருப்பதைக் கண்டால் மல்டி புரோகிராமிங் அளவு குறைவாக உள்ளது எனவே கணினியில் கூடுதல் செயல்முறைகளைச் சேர்க்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் செயலி ரெடி கியூ இல் வைக்கப்படுகிறது எனவே அந்த வகையில் மல்டி புரோகிராமிங்கின் அளவு உயர்கிறது மேலும் கணினி இன்னும் அதிகமாகப் பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில சூழ்நிலைகளில் மல்டி புரோகிராமிங்கின் அளவு மிக அதிகமாக இருப்பதைக் காண்போம் ஆனால் கணினி செயல்திறன் மிகவும் குறைவாக உள்ளது இது கணினியில் வந்துள்ள சில தவறான கடினமான நிலை கணினியில் வந்த சில விரும்பத்த நாம் மல்டி புரோகிராமிங் அளவைக் குறைக்க வேண்டும் கணினி செயல்திறன் மிகவும் குறைவாக இருக்கும்போது மல்டி புரோகிராமிங்கின் அளவு அதிகமாக இருக்கும் இதனால் இது கணினியின் சில செயலிழப்புகளைக் குறிக்கிறது அந்த விஷயத்தில் மல்டி புரோகிராமிங் அளவை குறைக்க வேண்டும் எனவே அதை அதிகரிக்கலாம் அல்லது அதை எப்போதாவது குறைக்க வேண்டும் செயல்முறைகள் நாம் விவாதித்தபடி IO பௌண்ட் செயல்முறை அல்லது CPU பௌண்ட் செயல்முறை என்று விவரிக்கப்படலாம் இந்த IO பௌண்ட் செயல்முறை இது கணக்கீடுகளை விட IO செய்ய அதிக நேரம் செலவிடுகிறது பல குறுகிய CPU பர்ஸ்ட்கள் இருக்கும் மற்றும் CPU கட்டுப்பட்ட செயல்முறைகள் அவை போட்டியைச் செய்ய அதிக நேரம் செலவிடுகின்றன எனவே மிக நீண்ட CPU பர்ஸ்ட்கள் இருக்கின்றன எனவே இந்த CPU பர்ஸ்ட்கள் மற்றும் இந்த IO பர்ஸ்ட்கள் என்ன என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நிரலை எழுதுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எந்தவொரு நிரலும் சரியானது ஆரம்பத்தில் இது சில IO செயல்பாட்டைச் செய்யும் உதாரணமாக திரும்ப எடுத்துக்கொள்வது அந்த இருபடி சமன்பாட்டை திரும்பப் பெறுவது போல ஆரம்பத்தில் அந்த நிரல் a b மற்றும் c இன் மதிப்புகளைப் படிக்க வேண்டும் அதன் பிறகு அது சில போட்டிகளைச் செய்யும் பின்னர் அது கணக்கிடப்படும் அது ரூடை பெற்று அச்சிடும் ஆரம்பத்தில் சில IO உள்ளது பின்னர் சில கணக்கீடு உள்ளது இறுதியாக சில IO உள்ளது எனவே இது ஒரு இருபடி சமன்பாட்டின் ரூட்க் கண்டுபிடிப்பதற்கான உதாரணத்தின் கட்டமைப்பாகும் பொதுவாக ஒரு நிரலைச் சொல்ல முடியும் இது சில நேரம் IO ஐச் செய்யும் பின்னர் அது சில நேரம் கணக்கீட்டை செயல்படுத்துவதற்கு CPU ஐச் செய்யும் பின்னர் அது மீண்டும் சிறிது நேரம் IO ஐ செய்யும் இந்த IO மற்றும் CPU இன் இந்த தனிப்பட்ட கால அளவுகள் வருகின்றன அவை பர்ஸ்ட்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இது CPU பர்ஸ்ட்கள் என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் இது மற்றொரு CPU பர்ஸ்ட்கள் ஒரு வேலை IO கட்டுப்பட்ட வேலை என்றால் இந்த IO பர்ஸ்ட் நீண்ட காலமாக இருக்கும் ஆனால் CPU பர்ஸ்ட் சிறியதாக இருக்கும் மிகக் குறைந்த CPU செயல்பாடு தேவைப்படும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அது IO செயல்பாட்டைச் செய்யும் மறுபுறம் ஒரு செயல்முறை கணக்கிடப்பட்டிருந்தால் இந்த IO பர்ஸ்ட் சிறியதாக இருக்கும் மேலும் இந்த CPU பர்ஸ்ட் பெரியதாக இருக்கும் செயலிக்கு CPU வழங்கப்படும் போதெல்லாம் செயல்முறைக்கு CPU வழங்கப்படும் IO பர்ஸ்ட்களுக்குச் செல்வதற்கு முன்பு எவ்வளவு CPU நேரம் பயன்படுத்துகிறது என்பதைப் பார்க்க ஒரு டைமரைத் தொடங்கினால் அது CPU பர்ஸ்ட்ன் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் கம்பியூட் பௌண்ட் ஜாபை பார்க்க IO பௌண்ட் வேலைகளுடன் ஒப்பிடும்போது இந்த CPU பர்ஸ்ட்கள் பெரியவை என்பதை காண்பீர்கள் ஒரு நல்ல வேலை கலவை என்று சொன்னது போல இது CPU க்கு கட்டுப்பட்ட வேலை மற்றும் கணினியில் IO கட்டுப்பட்ட வேலையை கணக்கிட வேண்டும் இந்த நீண்ட கால அட்டவணைஇது நல்ல செயல்முறை கலவையைப் பெற முயற்சிக்கும் இது வெவ்வேறு கால அட்டவணை மற்றும் அனைவராலும் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது மொபைல் அமைப்பில் மல்டி டாஸ்கிங் என்ற கருத்து உள்ளது சில மொபைல் அமைப்புகள் iOS இன் ஆரம்ப பதிப்புகள் ஒரு செயல்முறையை மட்டுமே இயக்க அனுமதிக்கின்றன மற்றவை இடைநீக்கம் செய்யப்படுகின்றன இது மிகவும் எளிமையான அமைப்பு மற்றும் ஒரே ஒரு செயல்முறை மட்டுமே இயங்கும் இங்கு மல்டி டாஸ்கிங் இல்லை iOS 4 உடன் தொடங்கி பயனர் இடைமுகம் வழியாக கட்டுப்படுத்தப்படும் ஒற்றை முன்புற செயல்முறை மற்றும் நினைவக இயக்கத்தில் பல பின்னணி செயல்முறைகளை வரம்புகளுடன் இது வழங்குகிறது பயனர் தொடங்கிய ஒரு செயல்முறை இருக்கலாம் எனவே இது முன் செயல்முறை நினைவகத்தில் பல பின்னணி செயல்முறைகள் உள்ளன அவை குறைந்த முன்னுரிமையுடன் இயங்குகின்றன இது ஒரு வரம்பில் ஒற்றை குறுகிய பணி மற்றும் நிகழ்வுகளின் அறிவிப்பைப் பெறுதல் ஆடியோ பிளேபேக்குகள் போன்ற குறிப்பிட்ட நீண்டகால பணிகள் ஆகியவை அடங்கும் எனவே இது கணினியில் நாம் வைத்திருக்கும் பல்வேறு வகையான வரம்புகள் Android ஐப் பார்த்தால் அது முன்புறத்தையும் பின்னணியையும் குறைவான வரம்புகளுடன் இயக்குகிறது பணிகளைச் செய்ய பின்னணி செயல்முறை ஒரு சேவையைப் பயன்படுத்துகிறது பின்னணி செயல்முறை இடைநிறுத்தப்பட்டாலும் சேவை தொடர்ந்து இயங்கக்கூடும் மேலும் சேவைகளில் பயனர் இடைமுகங்கள் சிறிய நினைவக பயன்பாட்டைக் கொண்டுள்ளன இந்த ஆண்ட்ராய்டின் கட்டமைப்பு இதுதான் மீண்டும் அது முன் மற்றும் பின்னணி வேலை கிடைத்துள்ளது எனவே மீண்டும் முன்புற வேலைகள் எப்போதும் இயங்கும் மற்றும் பின்னணி வேலைகள் உள்ளன ஆனால் அதைப் பொறுத்து சேவைகளின் அடிப்படையில் ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுகிறது இப்போது CPU மற்றொரு செயல்முறைக்கு மாறும்போது முறையாக அதன் வரையறைக்கு வருவதால் காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் வழியாக புதிய செயல்முறைக்கு கணினி பழைய செயல்முறையின் நிலையைச் சேமித்து நிலையை ஏற்ற வேண்டும் எனவே இது காண்டெக்ஸ்ட் சுவிட்சின் வரையறை இப்போது செயல்முறை 1 ஐ இடைநிறுத்தி செயல்முறை 2 ஐ சரி செய்ய விரும்புகிறோம் செயல்முறை 1 இன் போதுமான தகவலை PCBயில் வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் பின்னர் செயல்முறை 1 மறுதொடக்கம் செயல்முறை 1 ஐ அந்த இடத்திலிருந்து தொடங்கலாம் எனவே பழைய செயல்முறையின் நிலையை PCBயில் சேமிக்க வேண்டும் பின்னர் மறுதொடக்கம் செய்ய விரும்பும் போது PCBயிலிருந்து செயலாக்கத்திற்கான சூழலை மீட்டெடுக்க வேண்டும் இது புதிய செயல்முறையின் சேமிக்கப்பட்ட நிலை நகலெடுக்கப்பட வேண்டும் மேலும் பழைய செயல்முறையின் நிலையை சேமிக்க வேண்டும் எனவே இது காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் என்று அழைக்கப்படுகிறது PCB இல் குறிப்பிடப்படும் ஒரு செயல்முறையின் சூழல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வைத்திருக்க வேண்டிய இடம் செயல்முறை கட்டுப்பாட்டு தொகுதி என்று முன்பு கூறியது போல காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரம் தூய்மையான மேல்நிலை மாறும்போது கணினி எந்த பயனுள்ள வேலையும் செய்யாது இயற்கையாகவே காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரத்தைக் குறைக்க வேண்டும் எனவே இது கணினி சில நகல்களைச் செய்து மீட்டமைக்கிறது இது செயல்பாட்டில் வரவில்லை எனவே இது அடிப்படையில் ஒரு மேல்நிலை மிகவும் சிக்கலான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் CPU ஆகியவை காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரமாக இருக்கும் ஏனென்றால் கூடுதல் தகவல்களைச் சேமித்து மீட்டெடுக்க வேண்டும் எனவே காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரம் தொடரும் வன்பொருள் ஆதரவைச் சார்ந்து நேரம் இருக்கிறது சில வன்பொருள் ஒரு CPU க்கு பல செட் பதிவேடுகளை வழங்குகிறது எனவே எடுத்துக்காட்டாக 8051 அல்லது ARM ப்ராசசர்கள் போன்றவற்றைக் கூற விரும்பினால் பல CPU பதிவு தொகுப்புகள் இருப்பதைக் காண்பீர்கள் ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொரு செயல்முறைக்குச் செல்ல விரும்பினால் ஒரு செயல்முறை காண்டெக்ஸ்ட் ஒரு CPU பதிவேட்டில் சேமிக்கப்படுகிறது மற்றொரு செயல்முறை மற்றொரு CPU பதிவேட்டில் சேமிக்கப்படுகிறது அவற்றுக்கிடையே மாறுவது பதிவு வங்கிகளுக்கு இடையில் மாறுவதைத் தவிர வேறில்லை இதனால் காண்டெக்ஸ்ட் சுவிட்ச் ஆகிறது இப்போது வடிவமைக்கப்பட்ட பல செயல்முறைகள் இந்த காண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ஐ விரைவாகச் செய்வதற்கான வன்பொருளில் வசதியை வழங்குகின்றன மேலும் அந்த வகையில் முழு செயல்பாடும் முழு காண்டெக்ஸ்ட் சுவிட்ச்ஐ மிக விரைவாகச் செய்ய வைக்கிறது இது ஒரு மிக முக்கியமான பிரச்சினை இது ஆர்க்கிடெக்ட் வடிவமைப்பாளர்கள் மற்றும் OS வடிவமைப்பாளர்களால் கவனிக்கப்பட வேண்டும் அடுத்து செயல்முறைகளின் செயல்பாடுகளுக்கு வரும் செயல்முறை உருவாக்கம் செயல்முறை முடித்தல் மற்றும் இதேபோல் மெதுவாகக் காணும் பல விஷயங்களுக்கான அமைப்பு பொறிமுறையை வழங்க வேண்டும் செயல்முறை உருவாக்கம் என்றால் ஒரு புதிய செயல்முறையை உருவாக்க முடியும் பின்னர் ஒரு செயல்முறை நிறுத்தப்பட வேண்டும் எனவே இது தன்னார்வ முடித்தல் அல்லது விருப்பமில்லாமல் நிறுத்தப்படுதல் தன்னார்வ பணிநீக்கம் என்பது முடிந்துவிட்டேன் என்று சொல்லும் செயல்முறை முடிவடைகிறது சில நேரங்களில் அவர்கள் தவறாக நடந்து கொள்ளும் செயல்முறைகள் மற்றும் கணினி நிர்வாகி தலையிட்டு செயல்முறையை நிறுத்த வேண்டும் எனவே இந்த செயல்முறை முடித்தல் இருக்க வேண்டும் இப்போது ஒரு செயல்முறையை எவ்வாறு உருவாக்குவது ஒரு செயல்முறை பிற செயல்முறைகளை உருவாக்கக்கூடும் மேலும் செயல்முறைகளுக்கு இடையில் பேரெண்ட் சைல்ட் உறவு உள்ளது பேரெண்ட் செயல்முறை சைல்ட்களின் செயல்முறைகளை உருவாக்குகிறது மேலும் இது பிற செயல்முறைகளை உருவாக்கி செயல்முறைகளின் ட்ரீ ஐ உருவாக்குகிறது இதைப் போலவே அதன் பிட் 1 க்கு சமமாக இருக்கும் பின்னர் இந்த init உடன் யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் எடுத்துக்காட்டுகளுக்கு இது அதன் பிட் 1 க்கு சமமாக உருவாக்கப்பட்ட முதல் செயல்முறையாகும் இப்போது இந்த init செயல்முறைகள் இது முடியும் பல செயல்முறைகள் சைல்ட்கள் செயலியை உருவாக்கவும் அவற்றில் ஒன்று உள்நுழைவு செயல்முறையாக இருக்கலாம் இது பயனரை உள்நுழைவு டேட்டாவை உள்ளிட தூண்டுகிறது பின்னர் பைதான் நிரல்கள் பைதான் ஸ்கிரிப்ட்களை கவனித்துக்கொள்ளும் மற்றொரு செயல்முறை இருக்கலாம் பின்னர் ஷெல் ஸ்கிரிப்ட் sshd இருக்கலாம் இதேபோல் உள்நுழைவிலிருந்து இது b ஷெல் அல்லது பாஷ் எனப்படும் மற்றொரு செயல்முறையை உருவாக்க முடியும் இதேபோல் ஷெல்லில் செயல்முறை நிலையை அறிய பயனர் சில கருத்துக்களை வழங்கியிருக்கலாம் அல்லது இந்த விம் எடிட்டரில் உள்ளது ஒரு பேரெண்ட் செயல்முறையிலிருந்து உருவாக்கப்பட்ட பல குறுக்கீடு சைல்ட்களை வைத்திருக்க முடியும் பொதுவாக ஒரு செயல்முறை அடையாளம் காணப்பட்டு ஒரு செயல்முறை அடையாளங்காட்டி வழியாக நிர்வகிக்கப்படுகிறது உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு செயல்முறையும் இது ஒரு அடையாளங்காட்டி மற்றும் இந்த அடையாளங்காட்டி மதிப்பைப் பெற்றுள்ளது ஏனெனில் ஒன்று init செயல்முறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இது இரண்டு முதல் தொடங்குகிறது மற்றும் புதிய செயல்முறைகள் உருவாக்கப்படுவதால் ஒவ்வொன்றாக செயல்படுத்துகிறது அது சில அதிகபட்ச மதிப்பின் மூலம் வரும்போது அது உண்மையில் மதிப்பு 2 க்குத் திரும்பும் அந்த நேரத்தில் செயல்முறை முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறது நிச்சயமாக அது பிட் நகல் இல்லை என்பதற்கான காசோலையாக இருக்க வேண்டும் எனவே இது யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் உள்ள செயல்முறைகளுக்கு உள்ள ஒரு பொதுவான ட்ரீ இப்போது பேரெண்ட் மற்றும் சைல்ட்களிடையே பகிர்வு பேரெண்ட்களும் சைல்ட்களும் எல்லா வளங்களையும் பகிர்ந்து கொள்ளும் விருப்பங்கள் இதுபோன்று இருக்கலாம் சைல்ட்கள் பேரெண்ட்டின் வளங்களின் துணைக்குழுவைப் பகிர்ந்து கொண்டனர் பேரெண்ட் மற்றும் சைல்ட் எந்த வளங்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை எனவே இந்த மூன்று மாற்றுகளும் பேரெண்ட்களுக்கு சில வேரியபில்கள் கிடைத்திருக்கலாம் பேரெண்ட் உடன் தொடர்புடைய சில நினைவக இடங்கள் அந்த வேரியபில் இருப்பிடங்கள் சைல்ட் செயல்முறைக்குத் தெரியுமா இல்லையா என்பது ஒரு வகை முடிவு வேறு சில சந்தர்ப்பங்களில் காணப்பட வேண்டும் என்று விரும்பலாம் அவை சைல்ட்களின் செயல்முறைகளுக்குத் தெரியக்கூடாது என்று அவர்களுக்குத் தெரியும் இந்த வழியில் பல்வேறு வகையான முடிவுகள் இருக்கலாம் வெளிப்படையாகச் சொல்வதானால் எந்தவொரு கடினமான மற்றும் வேகமான விதி பின்பற்றப்பட வேண்டும் மற்றும் வெவ்வேறு வழிகளில் வடிவமைப்பாளர்கள் வெவ்வேறு அளவிலான பகிர்வுகளைப் பின்பற்றுகிறார்கள் இவை அனைத்தும் பொதுவானவை இந்த பேரெண்ட் சைல்ட்களையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் சைல்ட் பேரெண்ட்களுக்கு வளங்களின் துணைக்குழுவைப் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது அவர்கள் எந்த வளங்களையும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இது ஒரு வள பகிர்வு விருப்பமாகும் மற்றொரு விருப்பம் என்னவென்றால் செயல்பாடு விருப்பங்கள் செயல்பாடு விருப்பம் பேரெண்ட் சைல்ட்களும் ஒரே நேரத்தில் இயங்கக்கூடும் மேலும் சைல்ட்கள் நிறுத்தப்படும் வரை பேரெண்ட் காத்திருக்கிறார்கள் இது ஒரு பேரெண்ட் செயல்முறையை பெற்றுள்ளோம் எனவே அது செயல்படுத்துகிறது இந்த விஷயத்தைச் சொல்ல வந்தபோது அது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்குகிறது இது ஒரு சைல்ட் செயல்முறையை உருவாக்கியுள்ளது இந்த பேரெண்ட் செயல்முறை P1 என்று இந்த செயல்முறை கருதுகிறது பேரெண்ட் P1 மற்றும் உருவாக்கப்பட்ட சைல்ட் செயல்முறை C1 இப்போது கணினியில் இரண்டு செயல்முறைகள் கிடைத்துள்ளன ஒன்று P1 ஆகும் இது சைல்ட்யை உருவாக்கிய பின் தொடரும் மற்றொன்று புதிய சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டது இப்போது இந்த அமைப்பைப் பொருத்தவரை இந்த P1 செயல்முறை போன்ற வேறுபட்ட விருப்பங்கள் இருக்கலாம் இது C1 உடன் இணையாகத் தொடரலாம் இது ரெடி கியூ இல் உள்ளது P1 க்கான நுழைவு இருக்கலாம் C1க்கான நுழைவு இருக்கலாம் மற்றும் எந்தவொரு செயல்முறையும் ஷார்ட் டெர்ம் செடியூலர் திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் அது செயல்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் P1 அல்லது C1 இயக்கப்படலாம் பின்னர் மீண்டும் அந்த செயல்பாடு கலந்திருக்கலாம் C1 செயல்பாட்டிற்கான வாய்ப்பைப் பெறலாம் C1 சிறிது நேரம் செயல்படுத்துகிறது பின்னர் அது திட்டமிடப்பட்டு இந்த P1 செயல்பாட்டிற்கு வாய்ப்பு பெறுகிறது எனவே இந்த வரம்பு P1 செயல்படுத்துகிறது பின்னர் P1 திட்டமிடப்படாது மீண்டும் C1 சிறிது நேரம் இயங்குகிறது P1 மற்றும் C1 என அவை இரண்டு இணை செயல்முறைகள் இப்போது அவர்களுக்கு இடையே சார்பு இல்லை அவை இரண்டு இணையான செயல்முறைகள் மற்ற சாத்தியம் என்னவென்றால் இந்த P1 சைல்ட்யை உருவாக்கியதும் இந்த சைல்ட் முடிந்துவிடும் வரை காத்திருக்கிறது இந்த செயல்முறை உருவாக்கப்பட்டவுடன் சைல்ட் செயல்முறை உருவாக்கப்பட்டது பேரெண்ட் செயல்முறை P1 இது ஏதோ நிகழ்வு காத்திருப்பு நிலையில் வைக்கப்படுகிறது சைல்ட் முடிந்துவிடும் வரை இது சில நிகழ்வு காத்திருப்பு நிலைக்கு வைக்கப்படுகிறது சைல்ட் முடிந்தவுடன் மட்டுமே P1 செயல்முறை அதிலிருந்து காத்திருக்கும் நிலைக்கு திரும்ப எடுக்கப்பட்டு மீண்டும் ரெடி ஸ்டேட்டிற்கு வைக்கப்படும் சைல்ட் செயல்முறை செயல்படுத்தப்படும்போது சில சமயங்களில் அது காத்திருக்கும் எனவேபேரெண்ட் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள் இரண்டு வெவ்வேறு எண்ணங்கள் உண்டு அவற்றில் ஒன்று எப்போதும் மற்றதை விட உயர்ந்ததாக இருக்கும் என்பது கட்டாயமில்லை ஆனால் அவை இரண்டும் வெவ்வேறு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் கிடைக்கின்றன சில ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் சைல்ட்க்காக காத்திருக்க பேரெண்ட் செயல்முறையை எவ்வாறு செய்ய முடியும் என்பதற்கான சில வழிமுறைகளை அவை வழங்கும் சில நேரங்களில் அதை விரும்புகிறீர்கள் சில நேரங்களில் அதை விரும்பவில்லை எனவே அதன்படி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வழங்கிய வசதிகளை பயன்படுத்த வேண்டும் இப்போது அட்ரஸ் ஸ்பேஸ் ஐ பொறுத்தவரை ஒரு சைல்ட் பேரெண்ட் அட்ரஸ் ஸ்பேஷின் நகலாகும் இது ஒரு விருப்பமாகும் மற்ற விருப்பம் என்னவென்றால் சைல்ட் நிரலை அட்ரஸ் ஸ்பேஷில் ஏற்றும் பேரெண்ட் செயல்முறையைப் போலவே அதன் குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகளைக் கொண்டிருந்தது இப்போது சைல்ட் செயல்முறை இது பேரெண்ட் செயல்முறையின் அதே குறியீடு டேட்டா ஸ்டாக் பிரிவுகளையும் பயன்படுத்துகிறது மற்ற சாத்தியம் என்னவென்றால் இந்த சைல்ட் ஒரு புதிய செயல்முறையாக இருப்பதால் அதற்கு அதன் சொந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் பிரிவுகள் இருக்க வேண்டும் எனவே சைல்ட்யின் அட்ரஸ் ஸ்பேஸ் பேரெண்ட்டின் அட்ரஸ் ஸ்பேஷிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது மேலும் இந்த அட்ரஸ்ஐ வைத்திருக்க முடியும் இடைவெளிகள் தனித்தனியாக ஏற்றப்படுகின்றன இந்த யுனிக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டமைப் பார்த்தால் இது இந்த எல்லாவற்றையும் கலப்பதைப் பின்பற்றுகிறது ஒரு புதிய செயல்முறையை உருவாக்குவதற்கு ஃபோர்க் என்பது கணினி அழைப்பு ஃபோர்க் சிஸ்டம் அழைப்பு என்றால் அது புதிய செயல்முறையை உருவாக்குகிறது பின்னர் ஒரு exec சிஸ்டம் அழைப்பு உள்ளது இது செயல்முறை மெமரி இடத்தை ஒரு புதிய நிரலுடன் மாற்றும் பேரெண்ட் செயல்முறையைப் பார்த்தால் பேரெண்ட்டிற்கு இந்த குறியீடு டேட்டா மற்றும் ஸ்டாக் கிடைத்துள்ளது இந்த குறியீடு பிரிவு டேட்டா பிரிவு மற்றும் ஸ்டாக் பிரிவு இது பேரெண்ட் செயல்முறை இப்போது சைல்ட் செயல்முறை உருவாக்கப்படும் போது அது அதே குறியீடு பிரிவைப் பயன்படுத்துகிறது குறியீடு பகுதி பகிரப்பட்டது ஆனால் இந்த டேட்டா மற்றும் ஸ்டாக் அவை தனித்தனியாக உள்ளன ஆனால் அது இங்கே நகலெடுக்கப்படுகிறது இது ஒரு நகல் இது பகிரப்பட்டது எனவே குறியீடு பகுதி பகிரப்பட்டது ஆனால் டேட்டா மற்றும் ஸ்டாக் தனித்தனியாக உள்ளன இது போன்ற ஒரு நிரலை எழுதினால் இங்கே ஒரு ஃபோர்க் எழுதுகிறேன் அதன் பிறகு ஒரு அச்சு எழுதுகிறேன் இப்போது இந்த நிரல் செயல்படுத்தப்பட்டால் இந்த ஃபோர்க் செய்யப்பட்ட பிறகு பேரெண்ட் இருந்த இரண்டு செயல்முறைகளைப் பெற்றுள்ளேன் மேலும் புதிய செயல்முறை சைல்ட்யும் உருவாக்கப்படுகிறது இப்போது பேரெண்ட் தொடரும் என்பதால் பேரெண்ட் இந்த hello என்று அச்சிடுவார்கள் சைல்ட் பேரெண்ட்டிற்கு அதே அட்ரஸ் ஸ்பேஸ் பயன்படுத்துவதால் சைல்ட் குறியீட்டை இயக்கும் மேலும் இது hello என்று அச்சிடும் இதன் விளைவாக இந்த hello இரண்டு முறை அச்சிடப்படும் எனவே இந்த குறியீடு பகுதி பகிரப்படுகிறது இப்போது அந்த டேட்டா இங்கே ஒரு வேரியபில் x கிடைத்திருந்தால் டேட்டா பிரிவில் இதில் ஒரு முழு எண் x கிடைத்திருந்தால் இப்போது அது இங்கே ஒரு x ஐயும் கொண்டிருக்கும் ஆனால் இந்த x மற்றும் இந்த x ஆகியவை வேறுபட்டவை எடுத்துக்காட்டாக முந்தைய வழக்குக்குச் செல்வது இது பேரெண்ட் செயல்முறை மற்றும் இங்கே அது x க்கு 5 க்கு சமம் எனக் கூறினால் இந்த x 5 க்கு சமம் என்பது சைல்ட் செயல்முறைக்குத் தெரியாது எடுத்துக்காட்டாக இந்த பேரெண்ட் x ஐ 5 க்கு சமமாக செய்தால் அது சைல்ட் செயல்முறைக்கு தெரியாது அது x இன் பழைய மதிப்பைக் காணும் அதை இன்னும் விரிவாகக் காண்போம் ஆனால் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இது இயல்பாகவே யுனிக்ஸ் வழங்கியது சைல்ட் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பலாம் அதற்காக exec எனப்படும் மற்றொரு அமைப்பு உள்ளது exec எனப்படுவது என்னவென்றால் இது செயல்முறைகள் நினைவக இடத்தை ஒரு புதிய நிரலுடன் மாற்றுகிறது இங்கு உருவாக்கிய புதிய செயல்முறையாக இருக்கலாம் வேறு சில நிரல்களை இயக்க விரும்புகிறேன் இந்த exec அழைப்புகளை இந்த பகுதியையெல்லாம் எழுதுவதோடு அது ஏற்றப்படும் இயக்க விரும்பும் புதிய நிரலுடன் இது நகலெடுக்கப்படும் எனவே அதனால்தான் இந்த சைல்ட் செயல்முறை ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தும் இப்போது சைல்ட் சரியாகிவிடும் வரை பேரெண்ட் செயல்முறை காத்திருக்கலாம் சைல்ட் செயல்முறை முடிந்ததும் வெளியேறும் போது அது காத்திருந்த பேரெண்ட் செயல்முறைக்கு ஒரு தகவலை அனுப்புகிறது மேலும் இந்த காத்திருப்பு செயல்முறை இந்த சைல்ட்க்கு இந்த கட்டத்தில் இருந்து தொடர முடியும் இவை வேறுபட்ட கணினி அழைப்புகள் அங்கு ஃபோர்க் உருவாக்குவதற்கான ஒரு கணினி அழைப்பு exec என்பது சைல்ட் செயல்முறைக்கான புதிய நினைவக பகுதியை மேலெழுதும் செயல்பாட்டிலிருந்து வெளியேறுவதே வெளியேறுதல் இந்த வெளியேற்றம் பேரெண்ட் காத்திருந்தால் தகவலைக் கொடுக்கும் பின்னர் அது சைல்ட் முடிந்துவிட்டது என்ற தகவலைப் பெறும் அது அந்த வகை ஒத்திசைவை விரும்பினால் அது அதிலிருந்து மீண்டும் தொடங்கலாம் இந்த வெளியேற்றம் இல்லையென்றால் இந்த பேரெண்ட் காத்திருக்க அழைப்பு கொடுக்கப்படவில்லை இந்த புள்ளியின் பின்னர் இந்த பேரெண்ட் மற்றும் சைல்ட் அவை இரண்டு இணை செயல்முறைகள் அவை சுயாதீனமாக திட்டமிடப்பட்டுள்ளன ஆனால் இந்த காத்திருப்பு இருந்தால் பேரெண்ட்டிற்கும் சைல்ட்க்கும் இடையில் ஒத்திசைவு இருக்கலாம் எனவே சைல்ட் முடிவடையும் வரை பேரெண்ட் காத்திருப்பார்கள் பின்னர் அது தொடரும்